வெப்ப சலனத்தால் வெப்பம் கடத்தப்படுதல் இது வெப்ப கடத்தும் பொறிமுறை இதில் வெப்பம் திண்மத்திற்கும் பாய்மத்திற்கும் இடையே பாயும் ஒரு திண்மத்தை கருதுவோம் அது சூடாக உள்ளதாக கொள்வோம் மேலும் அது வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது அங்கு வெப்பம் செங்குத்தாக பாய்கிறது இது எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்போம் நீங்கள் திண்மத்தின் மிக அருகில் உள்ள சுற்றுப்புறத்தில் மூலக்கூறு அடுக்குகளைக் பார்க்கலாம் எனவே மிக நெருங்கிய மூலக்கூறுகள் பரவல் முறையில் வெப்பமடையும் இது படிப்படியாக குறையும் மற்றும் திண்மத்திற்கு தொலைவில் உள்ள மூலக்கூறுகளின் வெப்பநிலை அருகில் உள்ள மூலக்கூறுகளைப்போல உயர் வெப்பநிலையில் இருக்காது எனவே திண்மத்திற்கு அருகில் உள்ள பாய்ம மூலக்கூறுகள் சூடாகவும் தொலைவில் உள்ள பாய்ம மூலக்கூறுகள் சூடாக இல்லாமலும் இருக்கும் என நீங்கள் கொள்ளலாம் எனவே சூடான மூலக்கூறுகள் மேலே பயணப்பட அதாவது நகர ஆரம்பிக்கும் ஏனெனில் அவற்றின் அடர்த்தி குறைவு குளிரான மூலக்கூறுகள் கீழே நகர ஆரம்பிக்கும் எனவே இயல்பாகவே பாய்ம சுழற்சி அங்கு உள்ளது இதுதான் வெப்பச்சலனம் மேலும் இதுதான் இயல்பான அல்லது கட்டற்ற வெப்பச்சலனம் நீங்கள் வலிந்து செய்யும் வெப்பச்சலனத்தை கருதலாம் அதில் சூடான மூலக்கூறுகளை வலிந்து நகர்த்த விசிறியை இங்கு வைக்கலாம் நாம் இப்போது வெப்பம் பாய்வதற்கான தொடர்பை அடைவது பற்றி பார்ப்போம் இது சூடான புறப்பரப்பு மற்றும் Δx என அழைக்கப்படும் அளவை வைக்கிறேன் Δx என்பது பாய்மத்தின் தடிமன் நாம் திண்மக் தொகுதியை கருதும்போது Δx என்பது திண்மத்தின் வழியே வெப்பம் பாய்வதற்கான தடிமன் Δx அளப்பது நமக்கு எளிதானது ஆனால் பாய்மமாக வரும்போது பாய்மத்தின் தடிமனை எவ்வாறு அளப்பது இது நிலையற்ற அளவு என்னவாக இருந்தாலும் நாம் ஒரு சமன்பாட்டை எழுதுவோம் நமக்கு Q kAΔTΔx எனத் தெரியும் இது வெப்ப பாய்வு வீத சமன்பாடு தற்போது அனைத்து மதிப்புகளும் தெரியும் உங்களுக்கு வெப்ப கடத்து திறன் செங்குத்தாக வெப்பம் பாய்வதற்கான குறுக்குவெட்டு பரப்பு சூடான வெப்ப புறப்பரப்பின் வெப்பநிலை ΔT சுற்றுப்புற வெப்பநிலை மற்றும் பாய்மத்தின் தடிமன் Δx ஆகியன தெரியும் Δx நிலையற்ற அளவு பொதுவாக என்ன செய்யப்படுகிறது பொதுவாக நிறைய பரிசோதனைகள் செய்யப்படுகிறது பின்னர் திடப்பொருட்களின் வெவ்வேறு வடிவுகள் வகைப்படுத்தப்படுகிறது எனவே சிறிதளவு மாற்றம் அதன் மாறுபாட்டை நான் ஒரு மாறி X ஆல் பெருக்கி வகுக்கிறேன் X என்பது என்ன நான் அதை சிறிது நேரத்தில் கூறுகிறேன் எனவே ΔT வகுத்தல் மாறி X இது X ன் பண்பாகும் இது XΔx நஸ்சல்ட்ஸ் எண் Nusselts number எனப்படுகிறது நஸ்சல்ட் வெப்ப பாய்வு மீதான நடத்திய ஆய்வுகளின்படி இது நஸ்சல்ட்ஸ் எண் எனப்படுகிறது மேலும் பெரிய எழுத்து X திண்மத்தின் பரிமாண பண்பு என அழைக்கப்படுகிறது இது உருளையின் நீளமாகவோ அகலமாகவோ உயரமாகவோ அல்லது விட்டமாகவோ இருக்கலாம் இது திண்மத்தின் வடிவியல் மற்றும் வைக்கப்பட்ட நிலையை பொறுத்தது திண்மங்களின் பரிமாண பண்புகள் திண்மங்களின் மீது பல ஆய்தல்கள் நடத்தி அறியப்படுகிறது நாம் நஸ்சல்ட்ஸ் எண்ணில் Nusselts number வரும்படி பரிமாண பண்பை பயன்படுத்துவோம் ஏதோ ஒரு முறையில் நஸ்சல்ட்ஸ் எண் உங்களிடம் உள்ளதாக கருதுவோம் நான் எவ்வாறு நஸ்சல்ட்ஸ் எண் கணக்கிட வேண்டும் என்பதை விவரிப்பேன் ஆனால் நஸ்சல்ட்ஸ் எண் நம்மிடம் உள்ளதாக கொள்வோம் ஆதலால் நம்மிடம் நஸ்சல்ட்ஸ் எண் பெருக்கல் kA பெருக்கல் Δt வகுத்தல் பரிமாண பண்பு X என்ற தொடர்பு உள்ளது வெப்ப சலனத்திற்கான வெப்ப தடையை குறிக்க ν என்ற கீழ் குறியீடு பயன்படுத்தப்படுகிறது ஆகவே வெப்ப தடை பரிமாண பண்பு X வகுத்தல் வெப்ப கடத்துதிறன் குறுக்குவெட்டு பரப்பு A நஸ்சல்ட்ஸ் எண் என கொடுக்கப்படுகிறது எனவே இதுதான் வெப்ப சலனத்திற்கான முக்கியமான சமன்பாடு நீங்கள் அதனை நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் பயன்படுத்த வேண்டும் வெப்ப சலனத்தில் இரண்டு வகைகள் உள்ளதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று கட்டற்ற வெப்ப சலனம் அதாவது இயல்பான வெப்ப சலனம் மற்றொன்று வலிந்து செய்யும் வெப்ப சலனம் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் என்பது ஊதுலை அல்லது விசிறி கொண்டு திண்மத்துடன் நெருங்கும் மூலக்கூறுகளை விரைவுபடுத்துதலாகும் கட்டற்ற வெப்பச்சலனம் அல்லது இயல்பான வெப்பச்சலனம் அடர்த்தி காரணமாக ஏற்படும் மூலக்கூறுகள் நகர்வதால் பெறப்படுகிறது சில மூலக்கூறுகள் திண்ம புறப்பரப்பின் தொலைவில் உள்ள குளிரான மூலக்கூறுகளின் வெப்பத்தை விட அதிகமாக மாறுவதால் பெறப்படுவது எனவே நஸ்சல்ட்ஸ் எண் கட்டற்ற வெப்ப சலனம் மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் ஆகியவற்றிற்கு ஒன்று போல் இருக்காது என்பதை குறித்து கொள்ள வேண்டும் நஸ்சல்ட்ஸ் எண் கட்டற்ற மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் ஆகியவற்றிற்கு வெவ்வேறானது அதனை எவ்வாறு கணக்கிடப்போகிறோம் அதைப்பற்றி சுருக்கமாக விவாதிப்போம் இப்பொழுது பல்வேறு வடிவியல் கொண்ட திண்மத்திற்கு நஸ்சல்ட்ஸ் எண் கண்டுபிடிப்பது பற்றி பார்ப்போம் இது தொடர்ச்சியான அல்லது அனுபவத்தால் பெறப்படும் இப்போது நஸ்சல்ட்ஸ் எண்ணை கண்டுபிடிக்கலாம் நான் நஸ்சல்ட்ஸ் எண் கட்டற்ற மற்றும் வலிந்து செய்யும் வெப்ப சலனம் ஆகியவற்றிற்கு வெவ்வேறானது எனக்கூறி இருக்கிறேன் கட்டற்ற வெப்ப சலனத்திற்காக மற்றோரு எண் தொடர்பை கொள்வோம் அது ராலி எண் ஆகும் இங்கு இதில் இதுதான் ராலி எண் g என்பது புவியீர்ப்பு விசையின் முடுக்கம் அதன் மதிப்பு m2s β என்பது பாய்மத்தின் வெப்ப விரிதலுக்கான குணகம் இது அறிவியல் அட்டவணையில் உள்ளது வாயுக்கு இதன் மதிப்பு 1330 என்கிறேன் X என்பது பரிமாண பண்பு இதைப்பற்றி நான் விவாதிக்க வேண்டும் δ என்பது வெப்ப விரவுதிறன் மேலும் இது பாய்மத்தின் குணம் இது அறிவியல் அட்டவணையில் உள்ளது மேலும் வாயுக்கு இதன் மதிப்பு 2 6 பெருக்கல் 10 5 m2s ஆகும் η என்பது இயங்கு பாகுநிலை மேலும் இது அறிவியல் அட்டவணையில் உள்ளது நான் இதனை 1 8 பெருக்கல் 105 என எழுதுகிறேன் ஏனெனில் அதிகமான சோதனைகளில் வாயு தான் பாய்ம ஊடகம் எனவே இந்த மதிப்புகளை நாம் இங்கிடலாம் பரிமாண பண்பு X அதனை எவ்வாறு பெறலாம் என்பதை கூறுகிறேன் ΔT என்பது வெப்பநிலை வேறுபாடு மற்றும் கட்டற்ற வெப்ப சலனத்திற்கான நஸ்சல்ட்ஸ் எண்களை ராலி எண்ணில் காட்டலாம் இப்போது கட்டற்ற வெப்பச்சலன பகுதிக்கு மற்றொரு எண்ணை பயன்படுத்தலாம் R சமம் u பெருக்கல் X வகுத்தல் η என்ற தொடர்பில் R ஆனது ரேனால்ட்ஸ் எண் u என்பது தள்ளப்பட்ட பாய்மத்தின் சராசரி திசைவேகம் நீங்கள் காற்று ஊதுலை அல்லது அது மாதிரியான கருவிகளை பயன்படுத்தினால் தள்ளப்பட்ட பாய்மத்தின் சராசரி திசைவேகம் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை அளவிடலாம் X என்பது பரிமாண பண்பு அதனை விவாதிக்கிறேன் η என்பது இயங்கு பாகுநிலை இதனை இங்கு இவ்வாறு குறிக்கிறேன் தற்போது தரமான திண்மங்களில் கட்டற்ற வெப்ப சலனத்தை கருதுவோம் முதன்மையான ஒன்று கிடைமட்ட தட்டையான தகடு ஆகும் எனவே பெரும்பாலான வெப்ப குளிர்விகள் தட்டையான தகடுகள் ஆகும் அதனை கிடைமட்ட தட்டையான தகடுகள் எனலாம் அது வட்ட வடிவமாக அல்லது செவ்வக வடிவமாக இருக்கலாம் செவ்வக வடிவமாக கொண்டால் அதில் பரிமாண அளவுகள் A மற்றும் B உள்ளன இந்தப்பகுதி தட்டையானது மற்றும் பாய்மம் பாய்வது இவ்வாறு இருக்கும் அது வட்ட வடிவமாக இருந்தால் நீங்கள் விட்டம் d பரிமாண அளவை கொள்வீர்கள் மற்றும் பாய்மம் பாய்வது இவ்வாறு இருக்கும் X பரிமாண பண்பு செவ்வக வடிவ தகட்டிற்கு ab2 என இருக்கும் வட்ட வடிவ தகடிற்கு X ஆனது d ஆகும் அது வட்ட வடிவ தகட்டிற்கு விட்டமாகும் பாய்வு வரிச்சீர் பாய்வாக இருந்தால் ராலி எண்ணிலிருந்து கணக்கிடலாம் அது 102 மற்றும் 105க்கும் இடைப்பட்டதாக இருக்கும் பின்னர் நஸ்சல்ட்ஸ் எண் அனுபவ தொடர்பிலிருந்து 0 54 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 25 என கொடுக்கப்படுகிறது வரிச்சீரற்ற பாய்விற்கு ராலி எண் 105 விட அதிகமாக இருக்கும் நஸ்சல்ட்ஸ் எண் 0 14 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 33 என இருக்கும் இந்த முறையில் கிடைமட்ட தட்டையான தகடிற்கு நஸ்சல்ட்ஸ் எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதேபோல் செங்குத்தான தட்டையான தகடிற்கு சோதனை முடிவுகள் மற்றும் அனுபவ தொடர்புகள் அடிப்படையில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்களிடம் செங்குத்தான தகடு a மற்றும் b உள்ளது நீங்கள் இந்த முறையில் வெப்ப பாய்வை கொள்கிறீர்கள் மேலும் இதேபோல் நீங்கள் திண்மத்துடன் வட்டையான செங்குத்தான தகடை கொண்டால் மேல் வெப்ப பாய்விற்கு Xb ஆகும் செங்குத்தான பரிமாணம் எடுக்கப்பட்டால் வட்டத்திற்கு X d ஆகும் வரிச்சீர் பாய்வானது 104 மற்றும் 109 கும் இடையில் இருந்தால் நஸ்சல்ட்ஸ் எண் 0 56 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 25 எனக் கொடுக்கப்படுகிறது வரிச்சீரற்ற பாய்விற்கு இந்த இரண்டு எல்லைகளுக்கு இடையே இருக்கும் நஸ்சல்ட்ஸ் எண் 0 2 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 4 என எடுக்கப்படுகிறது இந்த முறையில் நஸ்சல்ட்ஸ் எண்ணை கிடைமட்ட மற்றும் செங்குத்து தட்டை தகட்டிற்கு பெறலாம் நஸ்சல்ட்ஸ் எண் அதிகமாக இருந்தால் வெப்ப தடை குறைவாக இருக்கும் வெப்ப வெளியேற்றுதலுக்கு மேம்பட்ட வெப்ப கடத்தல் கிடைக்கும் மற்றோரு பொதுவாக பயன்படுத்தப்படும் திண்மம் உருளை அதாவது திண்ம உருளை இந்த முறையில் கிடைமட்ட திண்ம உருளையை கருதுவோம் அது நீளம் l விட்டம் d என படத்தில் காட்டியபடி கொண்டிருக்கும் எனவே மேல் வெப்ப பாய்வை இவ்வாறு கொண்டிருப்பீர்கள் இதற்கு X என்பது அதாவது பரிமாண பண்பு d ஆகும் வரிச்சீர் பாய்வுக்கு ராலி எண் 104 மற்றும் 109 கும் இடையில் இருந்தால் நஸ்சல்ட்ஸ் எண் 0 7 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 25 என கொடுக்கப்படுகிறது மற்றும் வரிச்சீரற்ற பாய்வுக்கு ராலி எண் 109 யை விட அதிகமாக இருக்கும் போது நஸ்சல்ட்ஸ் எண் 0 1 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 33 எனக் கொடுக்கப்படுகிறது இந்த உருளையை செங்குத்தாக வைத்தால் நீங்கள் சிறிது மாறுபட்ட நஸ்சல்ட்ஸ் எண் பண்பை பெறுவீர்கள் நீங்கள் l நீளமும் d விட்டமும் கொண்டு மேல் வெப்ப பாய்வு இருந்தால் பரிமாண பண்பு X l ஆக இருக்கும் வரிச்சீர் பாய்விற்கு நஸ்சல்ட்ஸ் எண் 0 56 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 25 என கொடுக்கப்படும் மற்றும் வரிச்சீரற்ற பாய்விற்கு 0 2 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 4 என கொடுக்கப்படுகிறது மற்றோரு பொதுவாக பயன்படுத்தப்படும் திண்ம கட்டமைப்பு தட்டையான இணை தகடு இந்த முறையில் தட்டையான இணை தகடுகளை வைக்கலாம் தகடு 1 ஆனது T வெப்பநிலையில் இருந்தால் இன்னொரு தகடு TΔT எனும் சிறிது வேறுபட்ட வெப்பநிலையில் இருக்கும் அவைகள் d எனும் தூரத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அவற்றுக்கிடையே அதாவது இணைத்தகடுகளுக்கு இடையில் வரிச்சீரற்ற பாய்வு இருக்கலாம் இரண்டு இணைத்தகடுகளை கிடைமட்டத்திற்கு θ எனும் கோணத்தை ஏற்படுத்துமாறும் வைக்கலாம் நீங்கள் இரண்டு தகடுகளின் வெப்பநிலை T ΔT ஆகவும் d தூரத்தில் இரண்டு தகடுகள் பிரிக்கப்பட்டுள்ளது எனவும் கொண்டால் பாய்வு அவற்றினுள் இவ்வாறு இருக்கும் d என்பது பரிமாண பண்பு மற்றும் இரண்டு முறைகளிலும் கோணம் 500 க்கு குறைவாக இருக்கும் வரையில் d என்பது பரிமாண பண்பாக இருக்கும் இப்பொழுது வரிச்சீரற்ற பாய்வுக்கு மட்டும் ராலி எண் 105 க்கு மேல் இருந்தால் நஸ்சல்ட்ஸ் எண் 0 062 பெருக்கல் ராலி எண்ணின் அடுக்கு 0 இந்த வழியில் பெரும்பாலான வடிவியல் அமைப்புகள் இம்முறையில் வருகின்றன அவ்வாறு இல்லையென்றால் குறிப்பிட்ட திண்மத்திற்கு குறிப்பிட்ட சோதனைகளில் தரமான வடிவியலுக்கு உட்படாது ஆகவே நஸ்சல்ட்ஸ் எண் என்னவென சோதனைகள் மூலம் சிறப்பாக அறியலாம் அல்லது குறிப்பிட்ட திண்மத்திற்கு வெப்ப தடை என்ன என்பதை அறியலாம் வலிந்து செய்யும் வெப்ப சலனத்துக்காக திண்மத்திற்கு இரண்டு வடிவியல் அமைப்புகள் உள்ளதாக கொள்வோம் ஒன்று தட்டையான தகடு மற்றோன்று உருளை இதை தட்டையான தகடாக கருதினால் விசிறியை இந்த முறையில் வைத்து பாய்மத்தின் பாய்வை தட்டையான தகடின் நீளத்தின் வழியாக கொள்ளலாம் அது இவ்வாறு a என்ற பரிமாண அளவை கொண்டிருக்கும் அதனால் பரிமாண பண்பு a ஆகும் இப்பொழுது இந்த கட்டமைப்பில் வரிச்சீர் பாய்வுக்கு ரேனால்ட்ஸ் எண் 5 பெருக்கல் 105க்கு குறைவாக இருக்கும் போது நஸ்சல்ட்ஸ் எண் 0 664 பெருக்கல் ரேனால்ட்ஸ் எண்ணின் அடுக்கு 0 5 பெருக்கல் இயங்கும் வெப்பநிலை வகுத்தல் பாய்மத்தின் விரவல்திறன் ஆகியவற்றின் அடுக்கு 0 வரிச்சீரற்ற பாய்வுக்கு ரேனால்ட்ஸ் எண் 5 பெருக்கல் 105க்கு அதிகமாக இருக்கும் போது நஸ்சல்ட்ஸ் எண் 0 64 பெருக்கல் ரேனால்ட்ஸ் எண்ணின் அடுக்கு 0 5 பெருக்கல் இயங்கும் வெப்பநிலை வகுத்தல் பாய்மத்தின் விரவல்திறன் ஆகியவற்றின் அடுக்கு 0 இந்த வரிச்சீர் பாய்வுக்கு ரேனால்ட்ஸ் எண் 0 1 க்கும் 1000 க்கும் இடைப்பட்டதாக இருந்தால் நஸ்சல்ட்ஸ் எண் ஐ இந்த முறையிலும் கொடுக்கலாம் சீரற்ற பாய்விற்கு ரேனால்ட்ஸ் எண் 1000 லிருந்து 5 பெருக்கல் 105 வரை என கொடுக்கப்படுகிறது எனில் நஸ்சல்ட்ஸ் எண் இவ்வாறு இருக்கும் எனவே இவைகள் நஸ்சல்ட்ஸ் எண் மதிப்புகள் அதனை நீங்கள் பல்வேறு திண்ம வடிவமைப்புகளுக்கு வெப்ப தடை சமன்பாடுக்கு பயன்படுத்தலாம் வெப்ப தடையை பரிமாண பண்பு வகுத்தல் வெப்ப கடத்துதிறன் Ka பெருக்கல் நஸ்சல்ட்ஸ் எண் எனலாம் இப்போது நீங்கள் வெப்ப சலனத்துக்கான வெப்ப தடையை கணக்கிடலாம்